எனவே இந்த சொற்பொழிவில் கடைசி சொற்பொழிவின் போது நாங்கள் விவாதித்த விஷயங்களைத் தொடருவோம் குறைந்த மின்சக்திக்கான சில நுட்பங்களை கேட்களின் மட்டத்தில் அல்லது செயல்பாட்டுத் தொகுதிகள் நிலையில் RTL மட்டத்தில் பார்த்தோம் எனவே நாங்கள் எங்கள் விவாதத்துடன் தொடர்கிறோம் எனவே இங்கே பார்க்கப்போகும் முதல் முறை கிளிட்சைப் பற்றியது கிளிட்சைப் பற்றிப் பேசும்போது ஒரு சுற்றில் உங்கள் ஆபத்துகளே கிளிச் என்று பாருங்கள் கேட்களில் தாமதங்கள் இருப்பதால் இவை தேவையற்ற சமிக்ஞை மாற்றங்களைக் குறிக்கின்றன அவ்வாறு நிகழக்கூடிய சுற்று கூறுகள் என்னவென்றால் ஒரு சுற்றுவட்டத்தின் வெளியீடு ஒரு சுத்தமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் 0 முதல் 1 வரை சொல்லலாம் ஆனால் இந்த சமமற்ற தாமதங்கள் காரணமாக சமிக்ஞைகள் அல்லது மாற்றங்கள் வெளியீட்டை அடைய சமமற்ற நேரங்களை எடுக்கும் எனவே வெளியீடு நிலைபெறுவதற்கு முன்பு சில மாற்றங்கள் ஏற்படலாம் இவை கிளிட்சுகள் அல்லது ஆபத்துகள் நிலையான ஆபத்து டைனமிக் ஆபத்து என்று அழைக்கப்படுகின்றன இப்போது உங்கள் சுற்று இது போன்ற குறைபாடுகள் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்று பாருங்கள் இதன் அர்த்தம் என்ன கிளிட்ச் என்றால் வெளியீட்டு முனை சில முறை தேவையில்லாமல் மாறுகிறது அதாவது மின்தேக்கியை சார்ஜ் செய்வது மற்றும் டிஸ்சார்ஜ் தேவையில்லாமல் நடைபெறுகிறது அதாவது பல முறை கூடுதல் மின் நுகர்வு எனவே நீங்கள் கிளிச்சைத் தவிர்க்க முடிந்தால் இந்த வகையான சக்தி சிதறலும் குறையும் எனவே இங்கே நாம் குறிப்பாக இந்த வகையான குறைபாடு சக்தியைப் பற்றி பேசுகிறோம் எனவே நான் சொன்னது போல் ஒரு தடுமாற்றம் சில சமயங்களில் ஆபத்து என்றும் அழைக்கப்படுகிறது இவை சமநிலையற்ற பாதை தாமதங்கள் காரணமாக வெளியீட்டில் நிகழும் எதிர்பார்க்கப்படாத மாற்றங்களைக் குறிக்கும் போலி மாற்றங்களைக் குறிக்கின்றன நாம் சில எடுத்துக்காட்டுகளில் காண்பிப்போம் இதன் காரணமாக கூடுதல் மாற்றங்கள் கூடுதல் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் நடைபெறுகிறது அல்லது சுமை மின்தேக்கி இருக்கும் எனவே இதன் பொருள் கூடுதல் மின்சாரம் சிதறல் எனவே பாதைகள் மற்றும் தாமதங்கள் சமநிலையில் இருக்கும் வடிவமைப்புகளுக்கு அதாவது உள்ளீடுகளிலிருந்து முதன்மை உள்ளீடுகள் முதல் வெளியீடுகள் வரை தாமதம் என்பது அனைத்து பாதைகளிலும் தோராயமாக ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த வகையான குறைபாடுகள் அல்லது ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பில்லை அந்த நிகழ்வுகளுக்கு மட்டுமே சுற்றுகளில் ஒருவித சமநிலையற்ற தன்மை இருந்தால் அங்கே நீங்கள் இந்த வகையான விஷயங்களை வைத்திருக்க முடியும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் டைனமிக் CMOS தர்க்கம் எந்த குறைபாடுகளையும் உருவாக்காது ஏனென்றால் இங்கே சுற்று முன் கட்டணம் மற்றும் கணக்கிடும் நிலை செயல்படும் விதம் இந்த வகையான குறைபாடுகள் அங்கு நடக்காது வெளியீடு நிச்சயமாக ஒரு மட்டத்திற்கு முன்பே சார்ஜ் செய்யப்படுவதால் கணக்கீட்டு நிலையில் அது 0 க்கு மட்டுமே செல்ல முடியும் எனவே அது மீண்டும் 0 க்கு உயரத்திற்கு செல்ல முடியாது மீண்டும் குறைந்த அளவிற்கு சாத்தியமில்லை எனவே இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனவே இந்த பார்வையில் இருந்து டைனமிக் CMOS சுற்றுகள் நல்லது அவர்களுக்கு 0 தடுமாறும் சக்தி இருக்கும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது மிகவும் எளிமையான சுற்று 2 NAND கேட்களைக் கொண்ட 2 நிலை சுற்று உள்ளீடுகள் அவை அனைத்தையும் 0 முதல் 1 வரை மாற்றுகின்றன என்று சொல்லலாம் எனவே கேட்களில் ஒரு சிறிய தாமதம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே D அவை 0 முதல் 1 வரை மாறுகின்றன எனவே D 1 முதல் 0 வரை மாறும் எனவே சிறிய தாமதத்திற்குப் பிறகு D 1 முதல் 0 வரை மாறுகிறது வெளியீடு E ஐ பாருங்கள் எனவே D மாறும்போது இந்த C ஏற்கனவே அதிகமாக உள்ளது எனவே இரண்டு உள்ளீடுகளும் அதிகமாக இருக்கும் ஒரு காலம் உள்ளது ஒன்று உயர்ந்தது மற்றொன்று குறைவாக இருக்கும் காலம் உள்ளது எனவே இதன் காரணமாக மீண்டும் 1 க்குள் குடியேறுவதற்கு முன்பு வெளியீடு 0 க்குச் செல்லும் ஒரு தற்காலிக காலம் இருக்கும் எனவே இது ஒரு தடுமாற்றம் இது நிலையான ஆபத்து என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது வெளியீடு 1 இல் இருக்க வேண்டும் ஆனால் தாமத ஏற்றத்தாழ்வு காரணமாக அது தற்காலிகமாக குறைந்து மீண்டும் மேலே செல்கிறது அதாவது ஒரு டிஸ்சார்சிங்மற்றும் ஒரு சார்ஜ் எனவே கட்டைவிரல் விதியை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு நிலையுடன் மற்றொரு சுற்று எடுக்கவும் எனவே இங்கேயும் இதேதான் நடக்கும் எனவே நீங்கள் A B C D அனைத்தும் ஒன்றாக நிலைகளை மாற்ற செய்தால் குறைபாடுகள் நடக்கும் ஆனால் இதே செயல்பாட்டை நீங்கள் இதைப் போலவே செயல்படுத்தலாம் இங்கே அனைத்து உள்ளீடுகளிலிருந்தும் வெளியீடுகளுக்கான தாமதம் அனைத்தும் சீரானவை அவை அனைத்தும் 2 கேட் தாமதங்களுக்கு சமமானவை ஆனால் முந்தைய விஷயத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் சிக்னல்களில் ஒன்று வேகமாக வருகிறது மற்ற சமிக்ஞை மெதுவாக வருகிறது ஏனென்றால் அது மெதுவாக வந்து கொண்டிருந்தது இது வேகமாக வந்து கொண்டிருந்தது ஒன்றுடன் ஒன்று இருந்தது அந்த ஒன்றுடன் ஒன்று காரணமாக இந்த தடுமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் இங்கே நீங்கள் அதை சீரானதாக மாற்ற முடிந்தால் அந்த வகையான சமமற்ற தாமத பாதைகள் நடக்காது என்று நான் சொல்கிறேன் எனவே கட்டைவிரல் விதி என்னவென்றால் உங்களிடம் ஒரு சங்கிலி வகை மற்றும் பல கேட்கள் இருந்தால் சில கேட்கள் நேரடியாக இணைக்கப்படுகின்றன இது கிளிட்சுகளைப் பொறுத்தவரை ஒரு நல்ல அமைப்பு அல்ல இதுபோன்ற பல குறைபாடுகள் இங்கே இருக்க வேண்டும் ஆனால் சமச்சீர் மர அமைப்பில் அதே சுற்றுகளை நீங்கள் செயல்படுத்தினால் இது குறைவான குறைபாடுகளைக் கொண்டிருக்கும் எனவே ஒரு முறையான தடுமாற்ற பகுப்பாய்வு இல்லாமல் கூட இந்த இடவியல் கட்டமைப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்த சுற்றுவட்டத்தை பகுப்பாய்வு செய்யலாம் மேலும் இது ஒரு சமநிலை மரம் போன்ற ஒரு வழியில் கட்டமைக்க முடிந்தால் குறைபாடுகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் அடுத்து நாம் ஒரு சுவாரஸ்யமான கருத்தைப் பார்க்கிறோம் இது முன் கணக்கீடு என்று அழைக்கப்படுகிறது இந்த அணுகுமுறையின் பின்னால் உள்ள உந்துதலை உங்களுக்குத் தருகிறேன் எங்களிடம் ஒரு செயல்பாட்டுத் தொகுதி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஒரு எடுத்துக்காட்டு எடுப்போம் ஒரு செயல்பாட்டுத் தொகுதி உள்ளீடுகள் வருகின்றன தொகுதி எதையாவது கணக்கிட்டு வெளியீட்டை உருவாக்குகிறது இப்போது செயல்பாட்டுத் தொகுதியைப் பொறுத்து வெளியீட்டை உருவாக்க நீங்கள் எடுக்கும் மொத்த நேரம் சமமற்றதாக இருக்கும் ஒரு மின்னழுத்தம் அல்லது 2 உள்ளீடுகளை நோக்கி நான் எடுக்கும் எடுத்துக்காட்டைப் போலவே சுற்று ஒரு அளவீட்டு ஒப்பீட்டி இது வரும் 2 எண்களின் அளவை ஒப்பிடுகிறது அவை பைனரி எண்களாக நீங்கள் கருதுகிறீர்கள் வெளியீடு 0 1 என்று சொல்வோம் இது போன்ற ஒன்றை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அல்லது அவை சமமாக இருந்தால் வேறொன்றைக் குறிக்கும் இப்போது 2 எண்களின் மிக முக்கியமான பிட்களை ஒப்பிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அவற்றில் ஒன்று 1 மற்றொன்று 0 எனவே அவற்றில் ஒன்று கையொப்பமிடப்படாததாகக் கருதினால் நிச்சயமாக அந்த எண்ணிக்கை மற்றதை விட அதிகமாக இருக்கும் எனவேஅவை n பிட் எண்களாக இருந்தால் மீதமுள்ள n கழித்தல் 1 எண்களை நான் பார்க்க வேண்டுமா ஒரு எண்ணைப் பார்ப்பதன் மூலம் இல்லை ஒரு பிட் இந்த எண்ணை மற்றதை விட அதிகமாக உள்ளது என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் எனவே அந்த முடிவை நான் ஆரம்பத்தில் எடுக்க முடிந்தால் மீதமுள்ள கணக்கீட்டை முடக்க முடியும் முன் கணக்கீடு என்பது இதுதான் சில பொதுவான நிகழ்வுகள் எனவே இது ஒரு பொதுவான வழக்கு என்று நான் கருதுகிறேன் சில பொதுவான சுற்றுகளை ஆரம்பத்தில் கண்டறிய முடியுமானால் சில சிறப்பு சுற்றுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அந்த சுற்றுவட்டத்தின் வெளியீடு முக்கிய செயல்பாட்டுத் தொகுதியை கணக்கீட்டில் பங்கேற்பதை முடக்கக்கூடும் அந்த நிபந்தனை இருந்தால் அது தேவையில்லை எனவே தேவையற்ற மாற்றங்கள் முடக்கப்பட்டுள்ளன எனவே இந்த யோசனையைப் பார்ப்போம் எனவே மின்சக்தி சிதறலைக் குறைக்க உதவும் சில பாதைகளை முடக்க அல்லது தேர்வுசெய்ய சில முன் கணக்கீட்டு தர்க்கங்களை இங்கு செயல்படுத்துகிறோம் எனவே ஒரு பொதுவான பயன்பாட்டிற்கு ஒரு ஒப்பீட்டீயை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் வழக்கமான பயன்பாடு இதுபோன்று இருக்கிறது எனவே எனக்கு ஒரு கூட்டுத் தொகுதி உள்ளது அதன் உள்ளீடுகள் ஒரு பதிவேட்டில் இருந்து வருகின்றன எனவே நான் சொன்னது போல் சில குறிப்பிட்ட உள்ளீட்டு வடிவங்களை நான் தேடலாம் சில வடிவங்கள் காணப்பட்டால் இந்த பதிவேடுகளை ஏற்றுவதை முடக்கலாம் இதனால் புதிய மதிப்புகள் ஏற்றப்படாது இதன் மூலம் கூட்டு தர்க்கத்தில் மாற்றங்கள் தவிர்க்கப்படும் எனவே நான் சொன்னது போல ஒரு ஒப்பீட்டீயை உதாரணமாக இங்கே காட்டுகிறோம் இது முதலில் பொதுவான தொகுதி வரைபடம் இது எனது அசல் சுற்று என்று சொல்லலாம் ஒரு கூட்டு தர்க்கம் உள்ளது உள்ளீட்டு பதிவு உள்ளது வெளியீட்டு பதிவு உள்ளது எனவே பொதுவாக ஒரு பைப்லைனில் விஷயங்கள் செயல்படுத்தப்படும்போது இவ்வாறு தோன்றும் சுற்றுகள் எங்களிடம் உள்ளன இந்த பதிவேட்டை R1 ஐ ஏற்றும் கடிகார சமிக்ஞை இருக்கும் இடத்தில் தரவு மதிப்பு இங்கு வரும் முடிவுகள் கணக்கிடப்படும் மற்றும் மற்றொரு கடிகாரம் வரும் இது இந்த வெளியீட்டில் முடிவை ஏற்றும் இப்போது நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்றால் இங்கே சில கூடுதல் தர்க்கங்களைச் சேர்க்கிறோம் நாங்கள் சில குறிப்பிட்ட உள்ளீட்டு வடிவங்களைத் தேடுகிறோம் இது எங்கள் முன் கணக்கீட்டு தர்க்கம் எனவே சில குறிப்பிட்ட வடிவங்கள் இருந்தால் மின்தடையின் ஏற்றத்தை முடக்கலாம் இல்லையெனில் வழக்கம் போல் ஏற்றுவோம் எனவே இது ஒரு கடிகார கேட்டிங் போல இருக்கும் பொதுவாக கடிகாரங்கள் வரும் ஆனால் சில குறிப்பிட்ட வடிவங்கள் இருந்தால் இந்த கூடுதல் கணக்கீடு செய்ய எங்களுக்கு தேவையில்லை இதன் பொருள் என்னவென்றால் நான் இந்த பதிவேட்டை ஏற்றவில்லை என்றால் வெளியீடுகள் எந்த மாற்றங்களையும் செய்யாது அதாவது கூட்டு சுற்றுக்குள் எந்த மாற்றங்களும் இருக்காது எனவே நான் இங்கே மாறும் மின் நுகர்வுகளைத் தவிர்க்கிறேன் எனவே ஒப்பீட்டீயின் உதாரணம் இப்படி செல்கிறது எனவே எனக்கு 0 மற்றும் n கழித்தல் 1 n பிட்கள் வரை 2 எண்கள் A மற்றும் B உள்ளன எனவே நான் சொல்வது என்னவென்றால் இந்த எண்கள் அனைத்தும் ரெசிஸ்டர்களுக்குள் வழங்கப்படுகின்றன எனவே இந்த An மைனஸ் 1 மற்றும் Bn மைனஸ் 1 ஆகியவை தனி பதிவேட்டில் வழங்கப்படுகின்றன என்று கருதுகிறேன் மீதமுள்ள A இன் n மைனஸ் 1 பிட் இங்கே வழங்கப்படுகிறது மீதமுள்ள B இன் n மைனஸ் 1 பிட்கள் இங்கு வழங்கப்படுகிறது எனவே நான் சொல்வது என்னவென்றால் மிக முக்கியமான பிட்களை ஒப்பிடுகிறோம் எனவே நீங்கள் எவ்வாறு ஒப்பிடுகிறீர்கள் நாங்கள் ஒரு எக்ஷ்க்லுசிவ் NOR வாயிலை வைத்துள்ளோம் எனவே எக்ஷ்க்லுசிவ் NOR என்றால் என்ன இந்த பிட்கள் 0 0 அல்லது 1 1 என நீங்கள் பார்க்கிறீர்கள் 0 0 அல்லது 1 1 என்றால் XNOR கேட்டின் வெளியீடு 1 ஆக இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டுமே மீதமுள்ள n கழித்தல் 1 பிட்டைப் பார்க்க வேண்டும் இது எது பெரியது என்பதைக் கண்டுபிடிக்க ஆனால் அவை இரண்டும் சமமாக இல்லை எனில் 1 0 அல்லது 0 1 அதாவது வெளியீடு 0 ஆகும் பின்னர் நாம் ஒரு சிறப்பு ஒரு பிட் ஒப்பீட்டீயை கொண்டிருக்கலாம் இந்த 2 பிட்களையும் ஒப்பிடுங்கள் அந்த முடிவை நேரடியாக வெளியீட்டிற்கு அனுப்பலாம் இந்த n கழித்தல் 1 பிட் ஒப்பீட்டாளர் சம்பந்தப்படாமல் இந்த பிட் சமமாக இருந்தால் மட்டுமே இதை செயல்படுத்துங்கள் எனவே இந்த பிட் சமமாக இல்லாதபோது இந்த 2 மின்தடையங்கள் R2 மற்றும் R3 இல் எந்த புதிய மதிப்பையும் ஏற்றுவதில்லை இதன்மூலம் ஒருங்கிணைந்த சுற்றுவட்டத்தின் இந்த பகுதியில் எந்தவிதமான மாற்றங்களும் நிகழாமல் தடுக்கிறோம் எனவே மின் பயன்பாட்டை நாம் கணிசமாகக் குறைக்க முடியும் மிக முக்கியமான 2 பிட்கள் வேறுபட்டால் மற்ற பிட்களைப் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் சொன்னது இதுதான் எனவே இந்த வகையான நிலையை தீர்மானிக்கக்கூடிய எந்தவொரு சுற்றுக்கும் உள்ளீடுகளைத் தேர்ந்தெடுப்பதை முடக்க இந்த முன் நிபந்தனை தர்க்கம் அல்லது முன் கணக்கீட்டு தர்க்கத்தைப் பயன்படுத்தலாம் நாங்கள் முன்பே குறிப்பிட்டுள்ள கடிகார கேட்டிங் சில நேரங்களில் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அல்லது பதிவேடுகளை அடையாமல் கடிகாரத்தை நிறுத்துகிறோம் இதனால் தேவையற்ற மாற்றங்கள் தவிர்க்கப்படுகின்றன ஆகவே சோதனைக்குரிய பார்வையில் இது ஒரு நல்ல நடைமுறை அல்ல என்றும் இனம் சார்ந்த நிலைமைகள் ஏற்படக்கூடும் என்றும் நான் கூறியது போல குறைந்த சக்தி வடிவமைப்பு பார்வையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதன்மையாக ஒரு வழக்கமான சிப்பில் கடிகார நெட்வொர்க் சக்தி சிதறலின் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது ஏனெனில் கடிகார நெட்வொர்க்கின் ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு கடிகார காலத்திலும் ஒவ்வொரு சுழற்சியிலும் 2 மாற்றங்களை செய்கிறது எனவே ஒவ்வொரு முனையும் ஆல்பா செயல்பாட்டின் மிக உயர்ந்த மதிப்புகளைக் கொண்ட நெட்வொர்க் ஆகும் எனவே இந்த கடிகார சமிக்ஞைகளில் சிலவற்றை நாம் முடக்க முடிந்தால் சமிக்ஞை செயல்பாட்டைக் குறைக்கலாம் எனவே கடிகார நெட்வொர்க்கை குறிவைப்பது அர்த்தத்தில் மிகவும் நியாயமானது ஏனென்றால் அவை அதிகபட்ச செயல்பாடு நடக்கும் முனைகளாகும் எனவே தற்போது பயன்படுத்தப்படாத கடிகார நெட்வொர்க்கின் பகுதியை முடக்க முடிந்தால் சமிக்ஞை மாற்றங்களை நாங்கள் கணிசமாகக் குறைக்கிறோம் எனவே இங்கே ஒரு எளிய பைனரி கவுண்டரைப் பார்ப்போம் இது பைனரி ரிப்பில் கவுண்டர் ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டை எடுத்துக்கொள்ளும் அல்லது இது ஒரு ஷிப்ட் ரெசிஸ்டர் போன்றது ஒரு கவுண்டர் அல்ல இது ஷிப்ட் ரெசிஸ்டர் வெளியீட்டை அடுத்ததிற்கு அணுப்பும் இப்போது இந்த வகையான ஷிப்ட் பதிவேடு கடினம் அல்லது இந்த வகையான கட்டமைப்பு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் கடிகார உள்ளீட்டிற்கு வழங்கப்படுகிறது சோதனைக்கான வடிவமைப்பில் சோதனைத்திறன் கருத்தில் இருந்து இது அனுமதிக்கப்படாது ஏனெனில் DFT க்கு நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப்புகளை ஸ்கேன் சங்கிலியில் வைக்க விரும்பினால் அவை அனைத்திற்கும் அணுப்ப கடிகார சமிக்ஞை தேவை எனவே உங்களிடம் இது போன்ற ஒரு சுற்று அமைப்பு இருந்தால் இது DFT பார்வையில் இருந்து மிகவும் வசதியானது அல்ல எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது போன்ற தோற்றமளிக்க சில கட்டுப்பாட்டு முள் மற்றும் சில கூடுதல் வன்பொருள்களைச் சேர்க்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர் நீங்கள் இங்கே சில கூடுதல் மல்டிபிளெக்சர்களைச் சேர்க்கிறீர்கள் மேலும் எல்லா உள்ளீடுகளுக்கும் நீங்கள் கடிகாரத்தை அணுப்புகிறீர்கள் எனவே சோதனை பயன்முறையில் நீங்கள் அனைத்து உள்ளீடுகளையும் சரியாக வழங்க கடிகாரத்தை உருவாக்கலாம் இந்த D உள்ளீடுகள் எங்கிருந்தோ வருகின்றன எனவே D நான் காட்டவில்லை இந்த D கூடுதல் கட்டுப்பாட்டு முள் ஆகும் மல்டிபிளெக்சரைக் கட்டுப்படுத்த இந்த கிணற்றைப் பயன்படுத்தலாம் எனவே தேவைப்படும்போது நீங்கள் கடிகாரத்தை இயக்கலாம் எனவே தேவைப்படும்போது நீங்கள் கடிகாரத்தை முடக்கலாம் எனவே இவை சில குறிப்பிட்ட வகையான கட்டமைப்புகள் இந்த வகையான கட்டமைப்பு ஒரு வடிவமைப்பில் தோன்றினால் நீங்கள் மட்டுமே இதைப் பயன்படுத்த முடியும் இது ஒரு சுவாரஸ்யமான அமைப்பு இங்கே போலவே 2 வரிகளும் காணவில்லை சில வரிகள் காட்டப்படவில்லை இதைப் பாருங்கள் இந்த கடிகாரம் இங்கே அணுப்பப்படுகிறது இந்த D இங்கே அணுப்பப்படுகிறது இங்கே பாருங்கள் நான் இப்போது காண்பிக்கிறேன் நான் இந்த வரைபடத்தை மீண்டும் வரைகிறேன் எனவே சுற்று இது போன்றது எனக்கு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது எனவே வெளிப்புற உள்ளீட்டிலிருந்து D இங்கே வருகிறது இது எனது வெளியீடு எனவே நான் என்ன செய்வது நான் இங்கே சில கூடுதல் சுற்றுகளையும் XOR கேட்கலையும் சேர்க்கிறேன் பின்னர் ஒரு AND கேட் AND கேட் வெளியீடு கடிகார சமிக்ஞைக்கு அணுப்பப்படுகிறது இப்போது இந்த கடிகார சமிக்ஞை இங்கே அணுப்பப்படுகிறது இந்த XOR கேட் உள்ளீட்டில் ஒன்று D இலிருந்து வழங்கப்படுகிறது மற்ற உள்ளீடு Q இலிருந்து வழங்கப்படுகிறது எனவே நான் இதை ஏன் செய்கிறேன் எனவே இது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இதை நான் குறைந்த பவர் ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கிறேன் இந்த குறைந்த சக்தி என்ற பெயரை நியாயப்படுத்த முயற்சிப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பில் பொதுவாகப் பாருங்கள் இங்கே நான் ஒரு சாதாரண ஃபிளிப் ஃப்ளாப்பை அருகருகே காட்டுகிறேன் ஒரு சாதாரண ஃபிளிப் ஃப்ளாப்பில் D உள்ளீடு இருக்க வேண்டும் அது ஒரு Q வெளியீட்டைக் கொண்டிருக்கும் அது ஒரு கடிகாரத்தைக் கொண்டிருக்கும் செயல்பாட்டு ரீதியாக இந்த 2 ம் சமமானவை ஆனால் இந்த அமைப்பு ஏன் குறைந்த சக்தியைப் பயன்படுத்துகிறது என்று புரிந்து கொள்வோம் இந்த சுற்றில் கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞை என்று பார்க்கிறீர்கள் அது தொடர்ந்து வருகிறது எனவே ஒரு கடிகாரம் இருக்கும் போதெல்லாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கடிகாரத்தின் நேர்மறை விளிம்பால் செயல்படுத்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஒவ்வொரு நேர்மறை விளிம்பிலும் ஒரு கடிகாரம் இருக்கும் எனவே D ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டில் நான் எதைப் பயன்படுத்தினாலும் அது சேமிக்கப்படும் எனவே இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளே பல கேட்கள் உள்ளன சில கேட்கள் சில மாற்றங்களைக் கொண்டிருக்கும் ஏனெனில் இந்த கடிகாரம் மாறுகிறது எனவே உள்ளே சிறிது மின் நுகர்வு இருக்கும் ஆனால் இங்கே நான் ஒரு கவனிப்பை செய்கிறேன் கவனிப்பு பின்வருமாறு எனது பயன்படுத்தப்பட்ட D இன் மதிப்பு 1 என்று கூறுவோம் எனது தற்போதைய வெளியீட்டு மதிப்பு 0 தற்போதைய வெளியீட்டு மதிப்பும் 0 அல்லது எனது உள்ளீடு 1 தற்போதைய சேமிக்கப்பட்ட மதிப்பு வெளியீட்டு மதிப்பும் 1 ஆகும் எனவே இந்த நிபந்தனையின் கீழ் நான் அதை சேமித்தாலும் வெளியீட்டு மதிப்பு மாறாது இது 0 ஆக இருந்ததால் அது ஏற்கனவே 0 ஆக இருந்தது எனவே 0 மீண்டும் சேமிக்கப்படும் எனவே அது 1 என்றால் நான் மீண்டும் 1 ஐப் பயன்படுத்தினேன் எனவே அது மீண்டும் அதே மதிப்பை சேமிக்கும் எனவே இங்கே நான் அந்த மாற்றத்தை மட்டுமே செய்துள்ளேன் இது பயன்படுத்தப்பட்ட உள்ளீடு மற்றும் தற்போதைய வெளியீடு ஒரேமாதிரியா இல்லையா என்பதை சரிபார்க்கிறது அவை ஒரே மாதிரியாக இருந்தால் நான் கடிகாரத்தை முடக்குகிறேன் ஏனென்றால் நான் கடிகாரத்தைப் பயன்படுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அடுத்த நிலையும் அப்படியே இருக்கும் எனவே நாங்கள் இங்கே என்ன செய்தோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் D மற்றும் இந்த Q வை நாம் ஒரு XOR கேட்டுக்கு அளிக்கிறோம் எனவே அவை 0 0 அல்லது 1 1 ஆக இருக்கும்போதெல்லாம் வெளியீடு 1 ஆக இருக்கும் மன்னிக்கவும் 0 0 1 1 வெளியீடு 0 ஆக இருக்கும் மேலும் கடிகாரம் முடக்கப்படும் ஆனால் அவை 0 1 அல்லது 1 0 வித்தியாசமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் அதை சேமிக்க வேண்டும் பின்னர் வெளியீடு 1 ஆக இருக்கும் இந்த AND கேட் கடிகாரத்தை இயக்கி வரவழைக்கும் எனவே இங்கே பயன்படுத்தப்பட்ட D மதிப்பு மற்றும் வெளியீடு Q சேமிக்கப்பட்ட மதிப்பு வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே கடிகாரம் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு வரும் நிச்சயமாக ஒரு XOR மற்றும் ஒரு AND 2 கூடுதல் வாயில்கள் மேல்நிலைக்கு தேவை எனவே இது குறைந்த பவர் ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படுகிறது இதை வடிவமைப்பில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்குள் சமிக்ஞை செயல்பாட்டைக் குறைக்கலாம் அடுத்து உள்ளீட்டு கேட்டிங் நுட்பம் வருகிறது இது மிகவும் எளிமையானது மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இங்கே நாம் மீண்டும் சில உள்ளீடுகளை முடக்குகிறோம் அதாவது அவற்றை மாற்றுவதை நாங்கள் தடுக்கிறோம் எனவே எடுத்துக்காட்டுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுப்போம் நீங்கள் பார்ப்பது போல சில நேரங்களில் இது ஒரு தரவு தொகுப்பில் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட சுற்றில் உங்களிடம் பல செயல்பாட்டு தொகுதிகள் உள்ளன சில சந்தர்ப்பங்களில் சில செயல்பாடுகள் தேவைப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் நமக்குத் தேவையில்லை ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் என்னிடம் சில செயல்பாட்டு தொகுதிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் F1 என்று சொல்லலாம் எனக்கு மற்றொரு தொகுதி F2 உள்ளது எனக்கு வேறு சில தொகுதி F3 உள்ளது ஒன்று சேர்க்கை ஒன்று அடி மூலக்கூறு ஒன்று பெருக்கி என்று சொல்லலாம் A மற்றும் B என 2 உள்ளீடுகள் என்னிடம் உள்ளன இந்த 3 தொகுதிகளுக்கும் இது வழங்கப்படுகிறது அனைத்து 3 தொகுதிகளுக்கும் B வழங்கப்படுகிறது வெளியீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு மல்டிபிளெக்சரைப் பயன்படுத்துகிறோம் இது இந்த செயல்பாட்டுத் தொகுதிகளின் வெளியீடுகளை எடுக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகளைப் பொறுத்து அவற்றில் ஒன்றை வெளியீட்டிற்குத் தேர்ந்தெடுக்கும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி நான் கூட்டல் அல்லது கழித்தல் அல்லது பெருக்கல் செய்ய வேண்டுமா என்ற சமிக்ஞையை கொடுக்கும் எனவே அவற்றில் ஒன்று தேர்ந்தெடுக்கப்படும் ஆனால் இந்த வடிவமைப்பில் மின் நுகர்வு தொடர்பாக ஒரு சிக்கல் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நான் தொகுதி F1 ஐ இயக்க விரும்புகிறேன் எனவே நான் சில உள்ளீடுகள் A மற்றும் B ஐ பயன்படுத்துகிறேன் இந்த F1 கணக்கிடப்படுகிறது முடிவு இங்கே கிடைக்கிறது எனவே இந்த முடிவு வெளிவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரியை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் இந்த சுற்றில் என்ன நடக்கும் ஏனெனில் A மற்றும் B இந்த F2 ஐ மாற்றுவதால் F3 மேலும் கணக்கீட்டில் பங்கேற்கிறது உள்ளே நடக்கும் சமிக்ஞை மாற்றங்களும் உள்ளன அவை வெளியீடுகளில் சில முடிவுகளைக் கணக்கிடும் ஆனால் இருப்பினும் மல்டிபிளெக்சர் அவற்றைத் தேர்ந்தெடுக்காது மல்டிபிளெக்சர் அவற்றில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் எனவே யோசனை என்னவென்றால் நான் F1 ஐத் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று தேர்ந்தெடுப்பதில் இருந்து எனக்குத் தெரிந்தால் F2 மற்றும் F3 இன் உள்ளீடுகளை ஏன் ஒரு வழியில் முடக்கக்கூடாது எனவே இங்கே மற்றும் இங்கே அந்த சமிக்ஞை மாற்றங்கள் சரியாக நடக்காது இந்த முறையின் பின்னால் உள்ள அடிப்படைக் கொள்கை இதுதான் எனவே இங்கே சேர்க்கை மற்றும் கழிப்பான் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எங்களிடம் ஒரு சேர்க்கை இருப்பதாகக் கூறுங்கள் எங்களிடம் ஒரு கழிப்பான் இருக்கிறது நான் எடுத்த அதே மாதிரியான உதாரணம் எனவே உள்ளீட்டில் A மற்றும் B வரவிருக்கும் 2 உள்ளீடுகள் 2 பதிவேட்டில் சேமிக்கப்படுகின்றன என்று கருதுகிறேன் மேலும் அவற்றை ஏற்ற கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது வெளியீட்டில் எனக்கு ஒரு மல்டிபிளெக்சர் உள்ளது இது நான் கூட்டல் அல்லது கழித்தல் செய்ய வேண்டுமா என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதன் வெளியீடு மீண்டும் மற்றொரு பதிவேட்டில் செல்கிறது இப்போது இங்கே நாம் ஒருவித வாயில்களைப் பயன்படுத்துகிறோம் இது பஃப்பர்களாக இருக்கலாம் இது ட்ரை ஸ்டேட் பஃப்பர்களாக இருக்கலாம் ஆனால் யோசனை என்னவென்றால் நான் கூடுதலாக செய்ய விரும்பும் போதெல்லாம் நான் இந்த இடையகங்களை இயக்குவேன் இதை முடக்குவேன் இவற்றை முடக்குவேன் இங்கு எந்த சமிக்ஞை மாற்றங்களும் ஏற்படாது அதாவது இதற்குள் எந்த மாற்றங்களும் ஏற்படாது எனவே எப்படியிருந்தாலும் நான் மதிப்பெண்களைத் தேர்ந்தெடுப்பேன் இதனால் இந்த சேர்க்கையின் வெளியீடு தேர்ந்தெடுக்கப்படும் எனவே எந்த பிரச்சனையும் இல்லை எனவே F1 கட்டுப்பாட்டு சமிக்ஞை கழிப்பதைத் தேர்ந்தெடுப்பதாகவும் F2 கூடுதலாகத் தேர்ந்தெடுப்பதாகவும் கருதுகிறேன் எனவே மற்ற தொகுதியின் உள்ளீட்டை மாற்றுவதற்கு நாங்கள் தேவையில்லாமல் அனுமதிக்கவில்லை ஏனெனில் இது பயனற்ற மாற்றமாக இருக்கும் நான் கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும் போது நான் கழிப்பதைப் பயன்படுத்த மாட்டேன் எனவே ஏன் தேவையில்லாமல் இந்த சமிக்ஞையை நிலைமாற்றி கூடுதல் சக்தியைப் பயன்படுத்துகிறது இதுதான் அடிப்படை யோசனை எனவே ஒரு கடைசி நுட்பத்தை இங்கே விவாதிக்கிறோம் இது இதர நுட்பமாகும் இது குறைக்கப்பட்ட பவர் ஷிப்ட் பதிவு இப்போது ஒரு ஷிப்ட் பதிவு பொதுவாக என்னவென்றால் இது அடுக்கில் இணைக்கப்பட்ட D ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் சங்கிலி நாங்கள் ஒரு பக்கத்திலிருந்து தரவை கடிகாரத்துடன் அளிக்கிறோம் அவை மாற்றப்படும் நாங்கள் தரவை மறுபக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்னிடம் ஒரு n நிலை மாற்ற பதிவு உள்ளது என்று சொல்லலாம் நான் அதிர்வெண் f கடிகாரத்துடன் ஷிப்ட் பதிவேட்டை கடிகாரம் செய்கிறேன் இப்போது நான் எனது சுற்றை செய்ய விரும்புகிறேன் ஷிப்ட் பதிவு குறைந்த சக்தி எனவே நான் பின்பற்றும் கொள்கை இது போன்றது இங்கு நான் ஷிப்ட் பதிவேட்டை 2 பகுதிகளாக பிரிக்கிறேன் இது போன்ற ஒன்று என்று பாருங்கள் இந்த நிலைகளைக் கொண்ட எனது அசல் ஷிப்ட் பதிவேட்டைப் பாருங்கள் இது போன்ற நிலை 1 2 3 4 5 எனக் கூறுங்கள் இப்போது நான் அவற்றை 2 ஷிப்ட் பதிவேடுகளாகப் பிரித்தேன் ஒற்றைப்படை எண் கலங்களை ஒரு ஷிப்ட் பதிவேட்டில் மற்ற ஷிப்ட் பதிவேட்டில் இரட்டைப்படை எண் செல்கள் எனது உள்ளீட்டுத் தரவை ஒரு முனையில் மாற்றிக் கொண்டிருந்த முந்தைய வழக்கைப் பாருங்கள் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பார்த்துக் கொண்டிருந்தன ஆனால் இப்போது என்னிடம் 2 வெவ்வேறு ஷிப்ட் பதிவேடுகள் உள்ளன முந்தைய வழக்கில் நான் விண்ணப்பிக்கும் தரவு D1 பின்னர் D2 பின்னர் D3 பின்னர் D4 என்று சொல்லலாம் இங்கே நான் என்ன செய்கிறேன் நான் இங்கே D1 ஐப் பயன்படுத்துகிறேன் பின்னர் நான் இங்கே D2 ஐப் பயன்படுத்துகிறேன் பின்னர் இங்கே D3 ஐப் பயன்படுத்துங்கள் பின்னர் D4 ஐ மாறி மாறி விண்ணப்பிக்கவும் இந்த ஷிப்ட் பதிவுகளை பாதி கடிகார அதிர்வெண்ணில் நான் கடிகாரம் செய்கிறேன் இங்கே அதிர்வெண் F என்று சொல்லலாம் இங்கே நான் f 2 ஆல் மற்றும் f 2 ஆல் கடிகாரம் செய்கிறேன் ஆனால் இறுதி வெளியீட்டில் நான் ஒரு மல்டிபிளெக்சரைப் பயன்படுத்தினால் இதிலிருந்து மாற்றுகளை மாற்றாக எடுத்துக்கொள்ளலாம் இதிலிருந்து நான் உருவாக்க முடியும் f அதிர்வெண்ணில் வெளியீடு ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் இந்த வேகத்தில் பாதி வேகத்தில் மாறுகின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக வெளிவரும் தரவு இந்த விகிதத்தை விட இருமடங்காக இருக்கும் அது f ஆக இருக்கும் நான் வரைபடத்தைக் காட்டுகிறேன் இங்கே நான் கூறியது என்னவென்றால் இந்த கொள்கையை நாங்கள் சுரண்டிக் கொண்டிருக்கிறோம் சக்தி சிதறல் அதிர்வெண்ணுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளை 2 துணைக்குழுக்களாகப் பிரிக்கிறோம் முதலாவது நாம் நேர்மறை விளிம்பால் கடிகாரம் செய்கிறோம் மற்றொன்று எதிர்மறை விளிம்பால் கடிகாரம் செய்கிறோம் நாங்கள் கடிகார அதிர்வெண்ணை பாதியாக உருவாக்குகிறோம் நான் சொன்னது போல் உள்ளீடு 2 துணைக்குழுக்கள் D1 D2 D3 D4 க்கு மாறி மாறி பயன்படுத்துகிறோம் எனவே திட்டவட்டம் இப்படி இருக்கும் இவை 2 ஷிப்ட் பதிவேடுகள் இந்த கடிகாரங்கள் இப்படி வருகின்றன இந்த விளிம்புகள் எப்படியும் காணவில்லை நீங்கள் அவற்றை உள்ளே வைக்கலாம் எனவே இந்த கடிகாரம் வருகிறது எனவே நான் 2 ஐ அரை அதிர்வெண் மூலம் கடிகாரம் செய்கிறேன் மேலும் இந்த இறுதி மல்டிபிளெக்சர் வெளியே செல்லும் இது இங்கிருந்து மற்றும் இங்கேயும் தரவை எடுத்து f கடிகார அதிர்வெண்ணில் வெளியீட்டை உருவாக்கும் எனவே இது ஒரு மிக எளிய நுட்பமாகும் இது ஷிப்ட் பதிவேட்டின் வேகத்தை இதே மட்டத்தில் வைத்திருக்க நீங்கள் அதிகரிக்க பயன்படுத்தலாம் ஆனால் மின் நுகர்வு மிகவும் கணிசமாகக் குறைக்க நான் விவாதித்த மிகவும் பிரபலமான சில முறைகளில் இந்த வகையான தற்காலிக நுட்பங்கள் உங்கள் வடிவமைப்பின் பல்வேறு தொகுதிகளில் நீங்கள் குறிக்கலாம் மேலும் சிலவற்றை பின்னர் விவாதிப்போம் எனவே நீங்கள் முயற்சி செய்து மின் நுகர்வு குறைக்க முடியும் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே எங்கள் அடுத்த சொற்பொழிவுகளில் இன்னும் சில நுட்பங்களைத் தொடருவோம்